கரண்ட் மிரர் பயாஸைப் பயன்படுத்தும் எங்கள் பொதுவான மூல பெருக்கி இதுவாகும் இப்போது இது பெரும்பாலும் நமக்கு ஏற்கனவே தெரிந்த பொதுவான மூல பெருக்கியைப் போலவே செயல்படுகிறது ஆனால் இதன் சிறிய சமிக்ஞை படத்தை கீழே வைத்து அதை பகுப்பாய்வு செய்வோம் மின்தேக்கிகள் C1 மற்றும் C2 மற்றும் மின்தடையம் RG ஆகியவற்றில் உள்ள தடைகளையும் நாம் பெற விரும்புகிறோம் இப்போது அதிகரிக்கும் சிறிய சமிக்ஞை படத்தில் இந்த VDD ஒரு ஷார்ட் சர்கியூட் ஆகும் ஏனெனில் VDD இல் எந்த மாற்றமும் இல்லை Vs மட்டுமே மீதமுள்ள ஆதாரமாக இருக்கும் மேலும் இந்த தற்போதைய மூல I0 ஒரு திறந்த சர்கியூட் ஆகிறது ஏனெனில் தற்போதைய மூலத்தில் எந்த அதிகரிப்பும் இல்லை இந்த I0 மற்றும் VDD ஆகியவை இயக்க புள்ளியின் பகுதிகளாகும் மேலும் இது Vs அதிகரிப்பு ஆகும் எனவே நாம் அதைச் செய்தால் இதற்கு இணையான அதிகரிப்பை வரைய வேண்டும் முதலில் பொதுவான மூலப் பெருக்கியின் முக்கிய கூறுகளுக்கு அதை வரையலாம் கேட்டுடன் வேறு ஏதாவது இணைக்கப்பட்டுள்ளது அதை நான் பின்னர் சேர்க்கிறேன் எனவே இங்கே எங்களிடம் Vs Rs மற்றும் C1 உள்ளது மற்றும் டிரான்சிஸ்டர் M1 க்கு சமமான சிறிய சமிக்ஞை உள்ளது இது M1 ஆகும் நான் இதை gm1VGS1 என்று அழைப்பேன் இது VGS1 ஆகும் மேலும் எங்களிடம் மின்தடையம் RD ac இணைப்பு மின்தேக்கி C2 மற்றும் லோட் RL உள்ளது இந்த அனைத்து பகுப்பாய்வுகளிலும் டிரான்சிஸ்டரின் அதிகரிக்கும் வெளியீட்டு நடத்தையை நான் புறக்கணிக்கிறேன் ஆனால் அது வடிகால் மற்றும் தரைக்கு இடையில் தோன்றுகிறது என்பதை நாம் அறிவோம் எனவே இறுதியில் அது RD மற்றும் RL உடன் இணையாக தோன்றும் எனவே நீங்கள் MOS டிரான்சிஸ்டரின் வெளியீட்டு கடத்துத்திறன் மூலம் அதை பகுப்பாய்வு செய்ய விரும்பினால் அது கடினமாக இல்லை எனவே நான் அதை எளிமையாக வைத்திருப்பேன் இப்போதைக்கு அதைத் தவிர்க்கிறேன் ஆனால் இது இந்த இரண்டிற்கும் இணையாகத் தோன்றும் என்பதை தயவுசெய்து உணரவும் எனவே RD || RL எங்கிருந்தாலும் நீங்கள் RD || RL || rds பெறுவீர்கள் இப்போது டிரான்சிஸ்டரின் வாயிலுடன் வேறு ஏதோ ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது இது சுற்றுவட்டத்தின் இந்த பகுதி ஆகும் இப்போது அது என்ன M0 இன் வாயிலிலிருந்து M1 வரை எங்களிடம் RG உள்ளது எனவே நான் இவற்றை லேபிளிடுகிறேன் இது G1 D1 மற்றும் S1 ஆகும் அதாவது அவை MOS டிரான்சிஸ்டர் M1 இன் கேட் வடிகால் மற்றும் ஆதாரம் இப்போது என்னிடம் டிரான்சிஸ்டர் M0 இருக்கும் எனவே என்னிடம் gm0VGS0 உள்ளது இது VGS0 ஆகும் இது டிரான்சிஸ்டர் M0 இன் கேட் டிரான்சிஸ்டர் M0 இன் வடிகால் மற்றும் டிரான்சிஸ்டர் M0 இன் ஆதாரம் M0 இன் வடிகால் மற்றும் ஆதாரம் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன எனவே அந்த தொடர்பை நாம் காட்ட வேண்டும் எனவே கொடுக்கப்பட்ட சர்க்யூட்டின் அதிகரிக்கும் சமமான சர்க்யூட்டைக் கீழே வைக்கும்போது மிகவும் கவனமாக இருக்கவும் ஏனென்றால் சில இணைப்புகளில் நீங்கள் தவறு செய்தால் அல்லது சில கூறுகளைத் தவிர்த்து அல்லது தவறாக இணைப்பதன் மூலம் விளைவு முற்றிலும் தவறாக நேரிட வாய்ப்புள்ளது எனவே இது புதிய பகுதி இங்கே எங்களிடம் இருப்பது டிரான்சிஸ்டரின் வாயிலுடன் இணைக்கப்பட்டுள்ள ஏதோவொன்றின் தொடரின் இந்த RG பகுதி எனவே இது எப்படி இருக்கும் என்பதைப் பார்க்க இதையே ஆராய்வோம் அதாவது இந்த கேட் 1 க்கும் இந்த RG மூலம் இந்த அனைத்து கூறுகளின் தொடருக்கும் இடையே உள்ள இந்த பகுதியின் அதிகரிப்புக்கு சமமானதைக் கண்டறிய விரும்புகிறோம் எங்களிடம் இருப்பது RG ஆனது M0 இன் நுழைவாயிலுடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் எங்களிடம் gm0VGS0 உள்ளது இது VGS0 ஆகும் நாங்கள் வடிகால் மற்றும் வாயில் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளோம் எனவே இந்த இரண்டு புள்ளிகளுக்கு இடையில் இந்த புள்ளிக்கும் தரைக்கும் இடையில் இது இரண்டு முனைய சாதனம் அதாவது இந்த பகுதி இரண்டு முனைய சாதனம் மற்றும் அதையே பகுப்பாய்வு செய்ய முடியும் அதை இங்கிருந்து பகுப்பாய்வு செய்யலாம் ஆனால் நாம் பார்ப்பது பொதுவான முடிவு எனவே இதைச் செய்வோம் எனவே இது G0 D0 gm0VGS0 இது VGS0 ஆகும் எனவே இப்போது இங்கே ஒரு சோதனை மின்னழுத்தத்தைப் பயன்படுத்துகிறேன் VTEST மற்றும் தற்போதைய பாயும் ITEST ஐக் கண்டறியவும் அது என்ன என்று பகுப்பாய்வு செய்வது மிகவும் எளிதானது இந்த VTEST தானே VGS0 ஆகும் எனவே VGS0 என்பது VTEST க்கு சமம் எனவே இங்கே இந்த மின்னோட்டம் gm0 மடங்கு அளவு VTEST ஆகும் எனவே இந்த ITEST இந்த மின்னோட்டத்தை மட்டுமே கொண்டுள்ளது எனவே ITEST ஆனது gm0 மடங்கு VTEST ஆக இருக்கும் எனவே இந்த புள்ளிக்கும் தரைக்கும் இடையே காணப்படும் சிறிய சமிக்ஞை எதிர்ப்பானது ITEST மற்றும் VTEST என்பது 1 gm0 க்கு சமமானதாகும் எனவே இதற்கும் அதற்கும் இடையே உள்ள gm0 அல்லது 1gm0 மின்தடையின் கடத்துத்திறன் கொண்ட சமமான அதிகரிப்பு உள்ளது வடிகால் மற்றும் கேட் இணைக்கப்பட்ட டிரான்சிஸ்டருக்கு இது பொதுவாக பொருந்தும் எனவே உங்களிடம் இது போன்ற டிரான்சிஸ்டர் இருந்தால் மற்றும் நேர்மறை த்ரெஷோல்ட் மின்னழுத்தம் செறிவூட்டல் பகுதியில் இருக்கும் என்று நாங்கள் கருதுவதால் அதிகரிக்கும் சமிக்ஞைக்கு இந்த இரண்டிற்கும் இடையே சமமான மதிப்பு 1gm0 இன் மின்தடை ஆகும் இப்போது இங்கிருந்து சமமானது மிகவும் தெளிவாக உள்ளது இது 1gm0 கொண்ட தொடரில் RG ஆகும் அதனால் நமக்குள்ள எதிர்ப்பும் அதுதான் எனவே இப்போது இந்த முழு விஷயத்தையும் இங்கே மாற்றலாம் RG 1gm0 மதிப்புள்ள ஒற்றை மின்தடையத்துடன் நீங்கள் RG மற்றும் M0 சேர்க்கவேண்டிய பகுதி நடைமுறைப்படி பொதுவான மூல பெருக்கியில் இந்த 1gm0 RG ஐ விட மிகவும் சிறியதாக இருக்கலாம் எனவே இது புறக்கணிக்கப்படலாம் ஆனால் இன்னும் இந்த முடிவை நினைவில் கொள்வது பயனுள்ளதாக இருக்கும் ஏனென்றால் நீங்கள் இதை வேறு பல சூழ்நிலைகளில் சந்திப்பீர்கள் செறிவூட்டல் பகுதியில் ஒரு டிரான்சிஸ்டர் அதன் கேட் வடிகால் இணைக்கப்பட்டிருக்கும் போது உங்களிடம் இந்த இரண்டு டெர்மினல்கள் இருக்கும் அவற்றுக்கிடையே 1gm0 இருக்கும் ஒரு அதிகரிக்கும் எதிர்ப்பைக் காண்பீர்கள் இப்போது இந்தச் சமமான சர்க்யூட்டைப் பெற்றவுடன் இந்தப் படம் நிலையான மின்னழுத்த சார்புடன் கூடிய நமது பழைய பொதுவான மூல பெருக்கியைப் போலவே இருக்கும் எனவே அதிலிருந்து எல்லா முடிவுகளையும் நாம் எளிமையாகப் பயன்படுத்தலாம் எனவே நான் நிபந்தனைகளை மீண்டும் பெறப் போவதில்லை எனவே C1 குறுகியதாக தோன்றுவதற்கு மின்தேக்கி C1 1C1 இன் வினைத்திறன் மூலத்தை பூஜ்ஜியப்படுத்திய பிறகு அதன் குறுக்கே தோன்றுவதை விட மிகச் சிறியதாக இருக்க வேண்டும் Vs பூஜ்ஜியமாக அமைக்கப்பட்டுள்ளது எனவே இது ஒரு குறுகிய சர்கியூட் ஆகும் அது முழுவதும் என்ன தோன்றுகிறது இந்த கிரவுண்ட் கனெக்ஷனை நீங்கள் நிறைவு செய்தால் அது Rs மற்றும் இந்த ரெசிஸ்டன்ஸ் தொடரில் தெளிவாகத் தெரியும் எனவே 1C1 என்பது Rs RG 1gm0 ஐ விட மிகவும் சிறியதாக இருக்க வேண்டும் இதேபோல் C2 ஒரு குறுகிய சுற்று போல் தோன்றுவதற்கு அதன் எதிர்வினை அதன் குறுக்கே தோன்றுவதை விட மிகச் சிறியதாக இருக்க வேண்டும் மேலும் ஆதாரத்தை பூஜ்யமாக்கினால் இந்த மின்னோட்டம் ஒரு திறந்த சர்கியூட் ஆகும் எனவே இது இல்லை நம்மிடம் இருப்பது வெறும் RD RL மட்டுமே அசல் பொதுவான மூல பெருக்கியில் இருந்து நாம் பெற்ற அதே முடிவுதான் இப்போது C2 க்கு ஒரு மாற்று அளவுகோல் உள்ளது அதாவது இந்த வடிகால் மின்னழுத்தமும் சுமை மின்னழுத்தமும் அதிகரிக்கும் அர்த்தத்தில் சரியாக இருப்பதை உறுதிசெய்வது எனவே நீங்கள் அதைப் பெற விரும்பினால் 1C2 என்பது RL ஐ விட மிகச் சிறியதாக இருக்க வேண்டும் இப்போது இறுதியாக இந்த நிபந்தனைகளை நாம் பூர்த்தி செய்தால் C1 மற்றும் C2 இரண்டையும் ஷார்ட் சர்கியூட்களாக மாற்றலாம் அவை ஷார்ட் சர்கியூட்களாக மாற்றப்படுகின்றன அப்போது இங்கு கேட் சோர்ஸ் மின்னழுத்தமாகத் தோன்றும் மின்னழுத்தம் என்ன Vs இன் VGS1 என்பது இந்த மின்தடைப் பிரிவு என்பது எங்களுக்குத் தெரியும் உங்களிடம் இங்கு ரூபாய் உள்ளது மேலும் இந்த எதிர்ப்பு RG 1gm0 எனவே இந்த விகிதம் RG 1gm0RG 1gm0 Rs இது தோராயமாக ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் எனவே இது தோராயமாக ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு RG 1gm0≫ Rs அல்லது வேறுவிதமாகக் கூறினால் RG≫ Rs ஏனெனில் 1gm0 இந்த எதிர்ப்பை விட மிகவும் சிறியதாக இருக்கும் எனவே நான் இதை மிக விரைவாகச் சொல்கிறேன் ஏனென்றால் நாம் ஏற்கனவே முடிவுகளை உருவாக்கிவிட்டோம் பொதுவான மூல பெருக்கியின் விஷயத்தில் நீங்கள் நினைவுபடுத்தினால் இந்த அளவுக்குப் பதிலாக நம்மிடம் என்ன இருந்தது R1 || R2 இவைகள் முன்பு போலவே இருந்தன மேலும் இதைப் போன்ற ஒரு நிபந்தனை இருந்தது அதாவது R1 மற்றும் R2 இரண்டும் Rs ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் எனவே இந்த நிலைமைகள் பொதுவான மூல பெருக்கியைப் போலவே இருக்கும் எனவே புரிந்துகொள்வது மிகவும் எளிதானது என்று நம்புகிறேன்